எனவே நாம் இந்த லோக்கல் தேடலைப் பார்க்கிறோம் மேலும் நீங்கள் பார்த்தது லோக்கல் மாக்சிமா சிக்கலுக்கு இட்டுச் செல்கிறது ஏனென்றால் அல்காரிதம் முழு விஷயங்களுக்கும் அதிகமாக இல்லை இது தொடங்கலாம் இது சில விருப்பங்களை மட்டுமே காண முடியும் எல்லா விருப்பங்களும் இல்லை மேலும் அங்கு சிக்கிக்கொள்ளக்கூடும் எனவே எப்படிச் சுற்றி வருவது என்பதை நீங்கள் காண விரும்புகிறீர்கள் மேலும் இந்த அல்காரிதம் வழிசெலுத்தலுக்கு வெளியே இருப்பதை ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆல் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாம் கண்டோம் இது ஃபங்க்ஷன்களை விடவும் இது தீர்மானிக்கிறது ஒரு குறுகிய வாழ்க்கையில் நன்கு கொடுக்கப்பட்ட ஸ்டேட்ஸ்களின் தொகுப்பை நாம் காண்போம் இது ஒரு நகர்வு எந்த ஸ்டேட்டிலிருந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டிற்கு செல்ல முடியும் என்பதை ஃபங்க்ஷன் உங்களுக்குச் சொல்லும் மேலும் அதனுடன் நாம் முக்கியமாக விளையாட முடியும் என்பதைக் காண்போம் எனவே இந்த சிக்கலை இன்று அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இது நன்கு அறியப்பட்ட பிரச்சினை என்பதில் சந்தேகமில்லை இந்த பிரச்சினை அனைவருக்கும் திருப்தி தெரிந்திருக்கும் எனவே ஒரு சூத்திரம் இருப்பதை விரைவாக மறுபரிசீலனை செய்வோம் இந்த சூத்திரம் கடத்தும் இயல்பான வடிவத்தில் உள்ளது என்பதை நாம் எளிமையாகக் கருதுவோம் ஆனால் அது அவமதிப்பு எனவே இது நாம் சொல்லக்கூடிய ஒரு பூலியன் சூத்திரம் எனவே A அல்லது B போன்றது எல்லாமே B அல்ல மற்றும் பல அது போன்ற ஒரு சூத்திரம் A B C D E அனைத்தும் பூலியன் மாறிகள் நாம் இரண்டு மதிப்புகளை உண்மை அல்லது பொய்யாக எடுத்துக் கொள்ளலாம் மற்றும் சொற்பொருள்கள் மற்றும் இயங்கும் அல்லது வரையறுக்கப்படுகின்றன மற்றும் எதுவும் வரையறுக்கப் படவில்லை A B C மற்றும் அனைத்திற்கும் மதிப்பீடுகளைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் சூத்திரம் மதிப்பீடு செய்யும் மாறிகள் அடிப்படையில் உண்மை எனவே இது ஒரு திருப்தியான சூத்திரம் இது அனைத்து பூலியன் மாறிகளுக்கும் மதிப்புகளைக் கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஒட்டுமொத்த சூத்திரம் அதை உண்மையாக மதிப்பிடுகிறது மேலும் இது ஒரு வகையான தேடல் சிக்கல் என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் தொடங்குவது போன்ற ஒன்றை நீங்கள் சொல்லலாம் A என்பது உண்மைக்கு சமம் அல்லது A என்பது பொய்யுக்கு சமம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அதைப் பார்க்கும் ஒரு வழி நீங்கள் ஒரு மாறி A ஐத் தேர்வுசெய்கிறீர்கள் அதற்கு ஒரு மதிப்பை அடையாளமிடுங்கள் மற்றொரு மதிப்பு மாறியை எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு ஒரு மதிப்பில் அடையாளமிடுங்கள் ஃபங்க்ஷனில் நீங்கள் ஒரு தேடல் மரத்தை உருவாக்குவீர்கள் அல்லது நீங்கள் B க்கான கிளைகளை வைத்திருக்கலாம் என்று நீங்கள் கூறலாம் நீங்கள் அதை வடிவமைக்க முடியும் என்ற பொருளில் பல்வேறு கட்டங்களில் தேடல் சிக்கல் இருந்தது அடிப்படையில் இன்று நாம் செய்ய விரும்புவது விண்வெளியை ஆராய்வதற்கான ஒரு வித்தியாசமான வழி இடம் என்ன எனவே ஐந்து மாறிகள் கொண்ட மாறிகள் உள்ளன என்று சொல்லலாம் எனவே இந்த 5 மாறிகள் மீது கட்டமைக்கப்பட்ட சில சூத்திரம் நம்மிடம் இருந்தது ஒவ்வொரு மாறி A அல்லது B அல்லது C அல்லது D அல்லது E உண்மை அல்லது பொய்யின் மதிப்பு எனவே இந்த விஷயத்தில் 5 சாத்தியமான நிலைகளுக்கு உயர்த்த உங்களிடம் n மாறிகள் இருந்தால் நாம் n க்கு 100 க்கு சமமாக இருந்தால் n நிலைகளுக்கு உயர்த்த வேண்டும் எனவே இது போன்ற ஒரு பிரச்சனையாகும் நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான மாறிகளைக் கையாண்டிருந்தால் இந்த சிக்கல் கடினமாகிவிடும் உண்மையில் சட் சிக்கல் ஒரு முதல் சிக்கல் என்று உங்களுக்குத் தெரியும் இது முதல் சிக்கலானது இது NP கம்ப்ளீட் பற்றி பேசுவதற்கு சமைக்க பயன்படுத்தப்பட்டது அடுத்ததாக முக்கியமாக n 100 க்கு சமமாக இருக்கும் நாம் 100 ஆக உயர்த்த வேண்டும் இது சுமார் 30 நிலைகளுக்கு 10 உயர்த்தப்பட்டது எனவே நம்மிடம் 10 உயர்த்தப்பட்டவை 300 பிட் எண்ணைக் கொண்டிருக்கின்றன மேலும் 10 ஐ 30 ஆக உயர்த்துவது போன்ற பிட் எண்களை நாம் அற்பமாக்க முடியாது என்பதை நீங்கள் முன்பே பார்த்திருக்க வேண்டும் இது ஒரு பெரிய எண் இவைகள் அனைத்தையும் தேட ஒரு பில்லியன் ஆண்டுகள் ஆகும் நீங்கள் ஒரு நொடியில் பில்லியன் கணக்கான நிலைகளை ஆய்வு செய்ய முடிந்தாலும் அந்த வாதத்தை முன்னர் பார்த்தோம் எனவே அதை தீர்ப்பது கடினமான பிரச்சினை மாறுபாடுகள் அல்லது சிறப்பு வகுப்புகள் சட் சிக்கல்கள் உள்ளன என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நீளம் பற்றி பேசுங்கள் எனவே இது ஒரு உட்பிரிவை அழைக்கிறது ஒவ்வொன்றும் கொஞ்சம் அழைக்கப்படுகின்றன எனவே ஒரு பிரிவில் உள்ள லிட்ரல்களின் எண்ணிக்கை உண்மையில் ஒரு சிக்கல் எவ்வளவு கடினமானது என்பதை பண்புகள் எடுத்துக்கொள்கின்றன எனவே இரண்டு சட் என்று ஒரு மாறுபாடு உள்ளது அதாவது உட்பிரிவுக்கு இரண்டு சிறிய லிட்ரல்ஸ் மட்டுமே உள்ளனர் நீங்கள் விரும்பும் பல உட்பிரிவுகளை நாம் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு பிரிவுக்கு இரண்டு லிட்ரல்ஸ் மட்டுமே நீங்கள் விரும்பும் அளவுக்கு பல மாறிகள் இருக்க முடியும் ஆனால் ஒரு பிரிவுக்கு இரண்டு லிட்ரல்ஸ் மட்டுமே இருந்தால் சிக்கலைத் தீர்ப்பது மிகவும் எளிதானது மேலும் உங்களில் சிலர் நன்கு அறிந்திருக்க வேண்டும் இரண்டு சட் தீர்க்க சில டேவிஸ் புட்னம் முறை செல்லும் அடிப்படையில் 3 சட் என்பது NP கம்ப்ளீட் நீங்கள் 2 முதல் 3 வரை செல்லும் 3 இயக்கம் நீங்கள் ஒரு பிரிவுக்கு 3 மாறிகள் அனுமதிக்கிறீர்கள் பின்னர் சிக்கல் அடிப்படையில் NP கம்ப்ளீட் ஆகிறது எனவே நாம் ஒரு ஸ்பேஸ் செர்ச் என்று அழைக்கும் ஒன்றை ஆராய விரும்புகிறோம் இது ஸ்டேட் ஸ்பேஸ் செர்ச் என்று நாம் அழைத்ததிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது ஆனால் தேடல் இடத்தில் நாம் ஒவ்வொரு குறிப்பும் ஒரு கேண்டிடேட் தீர்வாக இருக்கும் எனவே எடுத்துக்காட்டாக மேலும் 5 மாறிகள் எனது நிலை இது போன்ற 0 1 1 1 ஆக இருக்கலாம் இது ஒரு கேண்டிடேட் தீர்வாகும் இதன் பொருள் என்னவென்றால் நான் A க்கு 1 ஐ சமன் செய்தால் 1 என்பதன் பொருள் உண்மை மற்றும் Bக்கு 0 சமம் மற்றும் C D E களுக்கு 1 சமம் பூலியன் சூத்திரம் நாம் அறிவிப்பில் எளிதில் உண்மை எனவே இது ஒரு கேண்டிடேட் தீர்வாகும் மேலும் ஒரு குழப்பமான செயல்முறையைப் பார்ப்போம் அதாவது ஒரு புதிய கேண்டிடேட் தீர்வை வழங்குவதற்காக நாம் ஒரு கேண்டிடேட் தீர்வையும் குழப்பத்தையும் எடுப்போம் அது மறுபக்கம் அல்ல நீங்கள் முன்பு செய்தவற்றிலிருந்து தீவிரமாக வேறுபட்டதல்ல முன்பு நான் சொன்னது கன்ஸ்ட்ரக்டிவ் மெக்கானிசம் என்று அழைக்கப்படலாம் அங்கு நீங்கள் ஒரு தீர்வை துண்டு துண்டாக சேகரிப்பீர்கள் எனவே நான் அங்கு வரைந்த அந்த சிறிய வரைபடம் அதற்கு விளக்கமளிக்கிறது முதலில் நீங்கள் ஒரு மாறி A ஐ தேர்வு செய்யவும் பின்னர் நீங்கள் ஒரு மாறி B ஐ தேர்வு செய்யவும் பின்னர் நீங்கள் ஒரு மாறி C ஐ தேர்வு செய்யவும் மற்றும் பல மேலும் முன்னும் பின்னுமாக நாம் அதை இங்கே செய்கிறோம் நாம் எல்லா மாறிகளையும் ஒரே ஷாட்டில் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்கிறோம் அது ஒரு கேண்டிடேட் ஆக எடுக்கும் இல்லையென்றால் தீர்வு இந்த கேண்டிடேட் உடன் அதிக கேண்டிடேட் களை உருவாக்குகிறது அடிப்படையில் எனவே அந்த அர்த்தத்தில் நாம் ஒரு ஸ்பேஸ் செர்ச் தீர்வு என்று அழைக்கிறோம் மீண்டும் இது தீவிரமாக வேறுபட்டதல்ல என்று நான் கூறுவேன் இது ஒரு வித்தியாசமான வழியாகும் எடுத்துக்காட்டாக நகரப் பிரச்சினையில் கூட நான் ஐ டி மெட்ராஸிலிருந்து மெரினா கடற்கரைக்குச் சென்றிருந்தால் இங்கிருந்து அடயார் செல்லும் பாதை அது என்று நீங்கள் கூறலாம் இது ஒரு தீர்வாகும் அல்லது ஒரு அர்த்தத்தில் ஒரு கேண்டிடேடாக நீங்கள் அதைப் பற்றி யோசிக்க முடியாது ஆனால் இங்கே நாம் எல்லா மதிப்புகளையும் அல்லது மாறிகள் பற்றிய அனைத்து அம்சங்களையும் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறோம் எனவே மற்றொரு எடுத்துக்காட்டு ஒரு n குயின்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் சிக்கலுக்கு ஆக்கபூர்வமான தீர்வைக் கொண்டிருக்கலாம் முதல் குயின் ஐ வைக்கவும் இரண்டாவது குயின் ஐ வைக்கவும் என்று நீங்கள் கூறலாம் பின்னர் மூன்றாவது குயின் ஐ வைக்கவும் படிப்படியாக ஒரு தீர்வை நீங்கள் உருவாக்கலாம் எல்லா குயின்களுக்கும் நான் ஒரு கேண்டிடேட் இடத்தைப் பெறுவேன் என்று நீங்கள் கூறலாம் எனவே எடுத்துக்காட்டாக என்னுடைய தொகுப்பில் உள்ள n குயின்ஸ் 6 குயின்கள் என்று சொல்லலாம் இது ஒரு கேண்டிடேட் 6 1 3 4 5 2 என்று நான் சொல்ல முடியும் இது முதல் நெடுவரிசை என்று நான் இதை விளக்குவேன் இது இரண்டாவது நெடுவரிசை மூன்றாவது நெடுவரிசை எனவே முதல் நெடுவரிசை குயின் 6 வரிசை என்றும் இரண்டாவது நெடுவரிசை குயின் முதல் வரிசையிலும் மூன்றாவது நெடுவரிசை குயின் மூன்றாவது வரிசையிலும் மற்றும் பலவற்றிலும் சொல்கிறேன் இது எனது கேண்டிடேட் தீர்வு இதனுடன் நான் ஏதாவது செய்வேன் மற்ற கேண்டிடேட்களின் தீர்வுகளை உருவாக்குவதற்கு நான் ஒருவிதத்தை உருவாக்குவேன் எனவே இது தீவிரமாக வேறுபட்ட விஷயங்களைப் பார்ப்பதற்கான தீர்வுகள் இடம் ஆனால் இது இடத்தை கொஞ்சம் வித்தியாசமாகக் காண நமக்கு உதவுகிறது இப்போது இந்த சிக்கலுக்கு n சாத்தியமான நிலைகளுக்கு 2 உயர்த்தல்கள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் இந்த இடைவெளிகளை எவ்வாறு வழிநடத்துவது என்பது எந்த நகர்வு மற்றும் ஃபங்க்ஷன் நமக்குத் தர வேண்டும் எனவே பல நகர்வுகளை நாம் பிரிக்கக்கூடிய ஒரு வழி பின்னர் இந்த ஒரு எளிய ஃபங்க்ஷனின் அடிப்படையில் செயல்படுகிறது எனவே அவற்றை பின்வருமாறு அழைப்போம் இந்த ஃபங்க்ஷனை நான் ஒன்று என்று அழைக்கிறேன் இது ஒரு பிட் மாற்றத்தை கூறுகிறது அடிப்படையில் இந்த குறியீட்டை அவர்கள் காண்பிக்கும் இடத்தில் பார்த்தால் அது பெரிய விஷயம் நீங்கள் ஒரு பிட்களை மாற்ற அனுமதித்தீர்கள் எனவே எனக்கு 0 1 0 0 0 மன்னிக்கவும் 0 0 1 1 1 போன்ற அட்டவணைகள் உள்ளன எனவே முதல் பிட்டை 1 1 1 1 1 என மாற்றியுள்ளேன் இரண்டாவது பிட் 1 ஐ மாற்றுகிறேன் 0 0 1 நான் இங்கே மூன்றாவது பிட் வந்தேன் எனவே இது ஃபங்க்ஷனை விட ஒரு நகர்வு நான் இங்கு நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனைக் கொண்டிருக்கிறேன் எனவே அதனால்தான் நான் ஒரு பெயரைப் பயன்படுத்துகிறேன் இது ஒரு கேண்டிடேட் தீர்வைக் கொடுக்கும் ஒரு நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன் இது தீர்வின் ஒரு நெய்பராக இருக்கும் இது நாம் அழைத்ததைப் போலவே ஒரு நகர்வு பின்னர் தொடக்கத்தை அடிப்படையாகக் கொண்டது எனவே லோக்கல் அதிகபட்ச எங்கள் பிரச்சினைக்கு நாம் ஏன் சில்க் லிம்பிக் அல்காரிதத்தில் இறங்கினோம் ஏனெனில் நாம் அடிப்படையில் இடத்தை சேமிக்க விரும்பினோம் இப்போது ஒரு நாள் இடம் என்பது ஒரு பிரச்சினையாக இல்லை நான் கணினி அமைப்பில் இருக்கிறேன் 1990 இல் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் நான் துறையில் பிசி வைத்திருக்கிறேன் அதில் 30 மெகாபைட் ஹார்ட் டிஸ்க் மற்றும் பிற நாள் இருந்தது நான் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் இந்த இயந்திரம் 2 ஜிபி ரேம் மட்டுமே என்று கூறினார் முக்கியமாக தோற்ற இடம் இப்போது நாட்கள் அதிகம் இல்லை என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் கேள்விப்பட்ட பிரச்சனை இது ஒரு குறிப்பிட்ட புள்ளியைக் கூறிய போராளிகள் 64 K க்கும் அதிகமான ரேம் தேவைப்படும் எனவே நிச்சயமாக இடம் அடிப்படையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே நாம் மாறிவரும் உலகத்திற்கு முக்கியமாக தத்தெடுப்பையும் சேர்க்க வேண்டும் எனவே இதற்கு முன்னர் நாம் இதைக் கோருவதற்கான மிக எளிய மாறுபாடு வரை ஏன் ஒரு வெற்றிக்கு மட்டுமே உங்களை கட்டுப்படுத்த விரும்புகிறோம் அடிப்படையில் ஒன்றுக்கு மேற்பட்டவை ஏன் இல்லை நான் பின்வருவனவற்றைக் கொண்டு இதை விளக்குகிறேன் இது ஒரு தேடலுடன் தொடங்குகிறது தொடக்கக் குறிப்பு அடுத்தது ஒவ்வொரு குறிப்பிற்கும் ஐந்து வெற்றிகள் உள்ளன எனவே நீங்கள் ஐந்து வெற்றிகளை உருவாக்குகிறீர்கள் ஹில் க்ளைம்பிங் சிறந்த ஒன்றை நகர்த்துவதாகக் கூறுகிறது 1 க்கு மட்டும் நகர்த்துவது மற்றும் 2 க்கு நகர்வது பற்றி என்ன இருக்கிறது ஆகவே நான் இந்த இடத்திற்குச் செல்கிறேன் அல்லது நான் நகர்கிறேன் இரண்டையும் நான் கருதுகிறேன் நான் தூக்கி எறியவில்லை எறிந்துவிடுகிறேன் இந்த ஐந்து குழந்தைகளுக்காக ஐந்து குழந்தைகளை ஒரு முறை உருவாக்குவதற்கு இதை நான் சிறப்பாக வைத்திருக்கிறேன் இந்த மறுபடியும் சிறந்த இரண்டு குழந்தைகள் ஐந்து குழந்தைகளைச் சேகரித்து இந்த அல்காரிதமை நகர்த்துவது பிரதான தேடல் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த விரிவாக்கம் பீம் பிட்கள் அகலத்தை 2 ஆகக் கொண்டுள்ளது எனவே அது என்ன செய்தது ஹில் க்ளைம்பிங் க்குப் பதிலாக இடவெளியில் ஒரே ஒரு பாதையை மட்டுமே ஆராயும் இந்த இடத்தை ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதிகளை ஆராய நமக்கு அனுமதி உண்டு என்று அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த எடுத்துக்காட்டில் பீம் என அழைக்கப்படும் துடிக்கிறது எனவே இந்த கற்றை நீங்கள் சிந்திக்கக் கூடிய எண்ணங்களின் ஒளியைப் போல சிந்திக்க முடியும் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியும் மேலும் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை நீங்கள் கொண்டிருக்கலாம் எனவே ஒவ்வொரு மட்டத்திலும் இதை நாம் கவனிக்க வேண்டும் எனவே நாம் தேடல் இடத்திற்கு கீழே வருவோம் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட விருப்பங்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள் பேச்சு அங்கீகாரத்தில் இது மிகவும் வெற்றிகரமாகப் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் இது ஒரு சில விருப்பங்கள் இருக்கும் சூழ்நிலைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்று கற்பனை செய்கிறது அவை அடிப்படையில் கேண்டிடேட்களின் தீர்வாக இருக்கக்கூடும் எனவே நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட விருப்பங்களை வைத்திருக்க முடிந்தால் நீங்கள் பேசும் சிக்னலுடன் தொடங்கி பின்னர் தொலைபேசிகளாக மாற்றப்படுவதைப் பேசும் அங்கீகாரத்தில் என்ன சிக்கல் உள்ளது பின்னர் பாடத்திட்டங்கள் பின்னர் சொற்கள் மற்றும் பல இப்போது பெரும்பாலும் வேறுபட்ட சொல் சேர்க்கைகள் அடிப்படையில் ஒத்ததாகத் தெரிகிறது எனவே நீங்கள் இதைச் சொன்னீர்கள் அல்லது இதைச் சொன்னீர்களா என்று பெரும்பாலும் நாம் நினைக்கிறோம் மேக்ஸ்வெல் மொழி செயலாக்கத்தின் இந்த அத்தியாயத்தில் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பது நமக்குத் தெரியும் நியூயார்க்கிற்குச் செல்லும் பெண்கள் நியூயார்க்கிலிருந்து வருகிறார்கள் என்று கூறும் பெண்களுக்கு அவர்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது எனக்கு நினைவில் இல்லை இங்குள்ள அனைத்தும் பெயரளவு முட்டைக்கு முக்கியமாக காரணமாகின்றன என்று நாம் கூறுகிறோம் எனவே இங்கே என்ன செய்தார் என்று அவள் என்ன சொல்கிறாள் இங்கே கேட்பவர் என்ன செய்தார் கேட்பவர் செலவு என்று கூறினார் பெயரளவு முட்டைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் பெயரளவுக்கு காரணம் என்று பெண்கள் சொல்கிறார்கள் என்று கேட்பவர் நினைத்தார் அடிப்படையில் பெண்கள் உண்மையில் வேலை செலவு என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் எல்லாவற்றையும் ஒரு முட்டையில் கையில் அழைப்பது என்று சொல்ல வேண்டும் ஆனால் மக்கள் வெவ்வேறு செயல்களோடு பேசுகிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் இரண்டையும் ஒரே மாதிரியாக ஒலிக்கச் செய்வதை நீங்கள் காணலாம் என்று நான் நம்புகிறேன் என்னால் அதை அவ்வளவு சுலபமாக செய்ய முடியாது ஆனால் அதுதான் கேட்டது என்னவென்றால் பெயரளவிலான முட்டை செலவாகும் இந்த வகையான சிக்கல் உண்மையில் பேச்சு அங்கீகாரத்தில் மக்கள் வெவ்வேறு செயல்களுடன் பேசுவதை நாம் காணலாம் ஒருவரிடம் உள்ள மாறுபாடு விருப்பங்களின் எண்ணிக்கையில் ஒரே நேரத்தில் என்ன என்பதை கேட்பவருக்கு எப்போதும் புரிய வைக்க முடியாது நான் அடிப்படையில் பல இல்லை பின்னர் அல்காரிதம் பின்னர் ஒன்றுக்கு மேற்பட்ட விருப்பங்களை உயிருடன் வைத்திருக்கக்கூடிய சிலவற்றை நான் செல்வேன் வார்த்தையின் சரியான வரிசையை அங்கீகரிப்பதில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது அடிப்படையில் சிக்னல் ப்ராசஸிங் சர்க்ள்ஸ் ஒரு விட்டர்பி அல்காரிதம் என்பது அடிப்படையில் இப்போது விட்டங்களின் தேடலாகும் பீம் தேடல் இட சிக்கலான நிலை என்ன ஆம் இது ஒரு நிலையானது என்று கருதப்படுகிறது ஏனென்றால் கற்றை உருவாக்குவது தெரிந்தவருக்குப் பதிலாக பேசுகிறது ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் அறியப்பட்ட கற்றைகளை உயிருடன் வைத்திருக்கப் போகிறீர்கள் எனவே சில நேரங்களில் நெய்பர் நிலை எண்ணிக்கை அதிகபட்சமாக அடிப்படையில் சமாளிக்க வேண்டும் இது ஒரு கான்ஸ்டண்ட் ஸ்பேஸ் அல்காரிதம் ஆகும் இது ஹில் லோக்கல் மாக்ஸிமம் ப்ராபளமை செய்கிறது அங்கு ஒரு பார்கள் நல்ல வாரிசைக் கொண்டிருக்கவில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் எடுத்துக்காட்டாக இவை அனைத்தும் மோசமாக இருக்கலாம் ஆனால் இது நல்ல வெற்றிகளைக் கொண்டிருக்கலாம் எனவே இந்த தீர்வு கண்டுபிடிக்கப்பட்ட சிலவற்றில் இருக்கலாம் இது இதை விட சிறப்பாக செயல்பட்டிருக்காது இது இதை விட சிறந்தது என்றால் இது நான் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கும் இந்த வெளியீடு சென்றிருக்க வேண்டும் இந்த இரண்டு கிளைகளும் இரண்டு விருப்பங்களை வைத்திருப்பதால் இந்த லோக்கல் அதிகபட்சத்தை எவ்வாறு பெறுவது என்பதற்கான ஒரு மாறுபாடு இருக்க வேண்டும் அடுத்து இந்த தீர்வுகள் விண்வெளி SAT சிக்கலுக்கு மீண்டும் வாருங்கள் எனவே நான் மற்றொரு அல்காரிதமைப் பற்றி பேச விரும்புகிறேன் எனவே நான் அதைச் சொன்னேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இது ஃபங்க்ஷனை விட ஒரு நகர்வு இந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட நிலையை மற்ற கேண்டிடேட் களின் தீர்வுகளுக்கு ஒரு கேண்டிடேட் தீர்வு இணைக்கிறது ஆனால் நான் ஏன் இந்த நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் இப்போது அது இடைவெளி மட்டுமே ஹில் க்ளைம்பிங் அல்காரிதம் என்ன செய்கிறது இது இந்த ஐந்து நெய்பர் நகர்வுகளையும் உருவாக்குகிறது மற்றும் அது நகர்வதை விட சிறந்ததாக இருந்தால் அவைகளில் சிறந்தவைகளைத் தேர்வுசெய்கிறது இல்லையெனில் அது இருக்கும் இடத்தில்தான் எனவே அல்காரிதமின் சிக்கலானது அவற்றின் ஃபங்க்ஷனை நகர்த்தும் எவ்வளவு நெய்பர் நகர்வுகளில் எத்தனை நகர்கிறது என்பதைப் பொறுத்தது இதை நாம் வைத்திருக்க வேண்டும் முக்கியமாக நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனைச் செயல்படுத்தும் மற்றொரு நகர்வைப் பற்றி நான் யோசிக்க முடியும் எனவே அதை n2 என்று அழைக்கவும் ஏதேனும் இரண்டு பிட்டையும் மாற்றவும் என்று கூறுகிறது எனவே ஒரு பிட் மாறுவதை n1 என்று கூறுகிறது ஐந்து மாறிகள் SAT சிக்கலின் இந்த சிறிய சிக்கலுக்கு அடுத்த என்னுடைய முடிவு எனக்கு வேறு நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனைக் கொடுக்கும் எனவே எடுத்துக்காட்டாக நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன்களில் ஒன்று 1 1 ஆக இருக்கும் அல்லது முதல் 2 பிட்களில் 0 1 1 1 1 இல் பார்க்கிறேன் மற்றொரு நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனாக இருக்க முடியும் நான் முதல் மற்றும் மூன்றாவது பிட் 0 0 0 1 1 ஐ மாற்றுகிறேன் இது எனக்கு வித்தியாசமான நெய்பர்ஸ் ஐ தருகிறது அது வேறுபட்ட நெய்பர்ஸ் ஐ வைத்திருப்பது மட்டுமல்லாமல் அது எனக்கு அதிக நெய்பர்ஸ் களையும் தருகிறது எனவே இந்த n1 எனக்கு 5 நெய்பர்ஸ் அல்லது n நெய்பர்ஸ் களை n மாறிகள் n இருந்தால் தருகிறது இந்த n இரண்டு எனக்கு nc2 நெய்பர்ஸ் களை தருகிறது இந்த எடுத்துக்காட்டில் பத்து நெய்பர்ஸ் எனவே இது வேறுபட்ட நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன் வெவ்வேறு ஃபங்க்ஷன்களுக்கு இடையில் நான் தேர்வு செய்யலாம் இந்த தகவலை எவ்வாறு ஆராயலாம் என்பதை நான் ஒரு அல்காரிதமை சாதனம் செய்ய முடியும் இது வெவ்வேறு நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனைப் பயன்படுத்த முயற்சிக்கும் எனவே நான் n1 n2 ஐ வைத்திருக்க முடியும் பின்னர் எனக்கு n மாறிகள் இருந்தால் n3 மற்றும் n வரை இருக்க முடியும் இந்த வழக்கு n5 வரை இருந்தால் மீண்டும் 5 ஐ மாற்றவும் என்று சொல்லலாம் நிச்சயமாக நிச்சயமாக 5 இது எனக்கு ஒரே ஒரு நெய்பரை மட்டுமே தரும் இது எல்லாவற்றிலிருந்தும் என்னை நோக்கி நகர்கிறது நான் கலவையை வைத்திருக்க முடியும் நான் 1 அல்லது 2 பிட்களை மாற்றலாம் அல்லது 2 பிட்களை மாற்றலாம் என்று கூறும் n 1 2 ஐ உருவாக்க முடியும் அடிப்படையில் 3 பிட்கள் வரை மாற்றவும் அல்லது n 1 2 3 என்று சொல்லலாம் நான் n1 வரை செல்லலாம் இது எங்கள் எடுத்துக்காட்டில் n 1 2 3 4 5 ஆக இருக்கும் எனவே முதல் விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் இந்த பாதையில் சென்றால் அவை அதிக அடர்த்தியானவை நீங்கள் இந்த நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனின் கீழ் செல்லும்போது நெய்பர் அதிக பன் அடர்த்தியாக இருக்கும் எனவே இதை என்னால் இங்கு எழுத முடியாது எனவே நான் க்ளன்சிங் லீட் டென்ஸ் ல் நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன்களின் வரிசையை தேர்வு செய்யலாம் அதாவது அவை எனக்கு அடர்த்தியான மற்றும் அடர்த்தியான சுற்றுப்புறத்தை தருகின்றன ஆகவே பெரும்பாலான சிம்ப்ளக்ஸ் மற்ற பாகங்கள் n1 ஆகும் இது ஒரு பிட் மாற்றுவதன் மூலம் நாம் எடுக்க அனுமதிக்கிறது பின்னர் நான் n 2 ஐப் பெறலாம் நம் 10 என்று சொல்கிறோம் அங்கு நான் n 1 2 ஐப் பெறலாம் இது 10 மற்றும் இந்த 5 இது 15 மற்றும் பல நான் நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன் n1 n2 இன் வரிசையை உருவாக்க முடியும் இது அடர்த்தியை அதிகரித்து வருகிறது பிட்கள் நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே இப்போது நகர்வு ஜென் ஃபங்க்ஷனைத் தேர்ந்தெடுப்பதற்கான விருப்பம் உள்ளது மேலும் லோக்கல் மாக்சிமாவில் தாக்கப்படுவதில் நாம் பங்கு வகிக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்கிறோம் எனவே இங்கே ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும் கொடுக்கப்பட்ட கேண்டிடேட் தீர்வுக்கான இந்த h இன் n போன்ற ஒரு சூத்திரத்திற்கு இது போன்ற ஒரு விதி இருந்தால் இவை அனைத்தும் கேண்டிடேட் தீர்வு நீங்கள் அவைகளுக்கு எவ்வாறு ஒரு மதிப்பைக் கொடுக்கிறீர்கள் என்று கூறுங்கள் எந்தவொரு பரிந்துரை எண் உட்பிரிவுகளின் எண்ணிக்கையின் உட்பிரிவுகளின் எண்ணிக்கை இது உண்மையாகிறது இது உங்களிடம் எளிமையானது அதை செய்து கொண்டிருக்கிறேன் எனவே அதை மனதில் வைத்துக் கொள்வோம் அல்லது எடையுள்ள எண்ணைக் கூற இதை மாற்றியமைக்கலாம் எனவே ஒரு உட்பிரிவில் அதிக லிட்ரல்ஸ் இருந்தால் அதற்கு அதிக எடையைக் கொடுங்கள் எனவே மற்றொரு சாத்தியம் மற்றும் அடிப்படையில் இது ஒரு பொருளில் எவ்வளவு தீர்வு தீர்க்கப்படுகிறது என்பதற்கான ஒரு யோசனையை உங்களுக்கு வழங்குகிறது என்னிடம் 20 உட்பிரிவுகள் இருந்தால் ஒரு கேண்டிடேட் 7 ஐ திருப்திப்படுத்துகிறார் மற்றொருவர் 12 ஐ திருப்திப்படுத்துகிறார் பின்னர் 12 7 ஐ விட சிறந்தது மீண்டும் ஒரு முறை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது மட்டுமே சரியானதல்ல என்று ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை மிகச் சிறந்த உட்பிரிவுகள் என்று நாம் அடிப்படையில் கருதுவோம் எனவே சாதனம் ஒரு அல்காரிதமை அறிய விரும்புகிறோம் இது இந்த தீர்வு இடத்தில் தேடும் மற்றும் அல்காரிதமில் சாதனத்தை முயற்சிக்கும் இது லோக்கல் அதிகபட்சத்தில் பாதிக்கப்படாது எனவே நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனைத் தேர்ந்தெடுப்பதற்கு ஒருவர் பயன்படுத்த வேண்டிய அளவுகோல் என்ன எனவே இரண்டு விஷயங்கள் ஒன்று நேர சிக்கலைப் பற்றிய பட்டியலையும் வைக்க விரும்புகிறோம் நேர சிக்கலானது இவை அனைத்தையும் பாதிக்கப் போகிறது நேர சிக்கலானது அனைத்தையும் பாதிக்கலாம் இந்த ஃபங்க்ஷன்கள் எனது நேர சிக்கலை எந்த வகையில் பாதிக்கும் அதனால்தான் நான் சொல்கிறேன் ஹில் க்ளைம்பிங் அல்காரிதமை நினைவில் கொள்க அது என்னவாக இருக்கும் அது எல்லா நெய்பர் நகர்வுகளை உருவாக்கி பின்னர் அவைகளிடையே மிகச் சிறந்ததைத் தேர்ந்தெடுத்து அவைகளிடம் நகர்கிறது நெய்பர் நகர்வுகள் பின்னர் அனைத்து நெய்பர் நகர்வுகளையும் உருவாக்குகின்றன பின்னர் இந்த ஃபங்க்ஷனைப் பற்றி என்னவென்றால் நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன் என்னவென்றால் இந்த அனைத்து எடுத்துக்காட்டுகளும் ஐந்து மாறிகள் a b c d e மற்றும் இது ஒன்று சொல்கிறது நீங்கள் 1 அல்லது 2 அல்லது 3 ஐ மாற்ற விரும்பும் எத்தனை பிட்களையும் மாற்றலாம் நான் 1 அல்லது 2 என்று கூறும்போது எந்த 1 எந்த 2 எந்த 3 எந்த 4 எந்த 5 நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன் என்ன முழு இடமும் நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு குறிப்பும் அது செய்யக்கூடிய ஒவ்வொரு குறிப்புகளுடனும் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு நிலையில் இருந்து வேறு எந்த நிலைக்கும் ஒரு கட்டத்தில் செல்லலாம் இதற்கு எத்தனை அதிகபட்சம் இருக்கும் ஒன்று மட்டுமே இது க்ளோபல் மாக்ஸிமா எது இது என்ன தீர்வு அவை ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகபட்சமாக இருக்கலாம் எனவே அது ஒரு புள்ளி ஆனால் நகர்வு ஜென் ஃபங்க்ஷனின் சிக்கலானது என்னவாக இருக்கும் எல்லா அயலவர்களையும் உருவாக்குகிறது என்று நம் சொன்னதை நினைவில் கொள்க இது மூவ் ஜென் ஃபங்க்ஷனைத் தேர்ந்தெடுத்து ஹில் க்ளைம்பிங்கைப் பயன்படுத்துகிறது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சாத்தியமான அனைத்து நிலைகளையும் உருவாக்குகிறது என்று கூறி ஒரு சக்தியைச் செய்கிறீர்கள் பின்னர் அவற்றை மிகச் சிறந்ததாக உச்சரிக்கவும் வெளிப்படையாக எத்தனை நிலைகள் உள்ளன n நிலைகளுக்கு இரண்டு நிலைகள் உள்ளன என்பதை நாம் முக்கியமாகக் கவனிக்கிறோம் நெய்பர் A முதல் n நிலைகளுக்கு இருந்தால் நீங்கள் உண்மையில் சிக்கலைக் கொண்டிருக்கிறீர்கள் அது ஒரு குழு படைத் தேடலாக இருக்கக்கூடாது இது எந்த விஷயத்தையும் தீர்க்காது ஏனென்றால் எந்த நிலைகளில் பலரும் எந்த வகையிலும் ஆய்வு செய்கிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த பயன்பாட்டை நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் இந்த ஹில் க்ளைம்பிங் அல்காரிதம் அவை 5 இன் ஃபங்க்ஷனைச் செய்கின்றன ஆனால் 30 அல்லது 40 அல்லது 100 மாறிகள் இருக்கலாம் இது கூட ஆரம்பிக்காது இந்த முழு வாழ்க்கையையும் கழித்துவிடும் பின்னர் அதைச் செய்த நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனைக் காத்திருக்கும் எனவே நாம் செய்யக்கூடிய அடுத்த அடிப்படை விஷயம் என்ன எனவே அடர்த்தியான ஃபங்க்ஷனை நாம் தேர்வு செய்ய முடியாது நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன் நாம் ஏன் ப்ரெசிடெண்ட் டென்ஸ் ஃபங்க்ஷனில் இருக்கிறோம் ஏனென்றால் அடர்த்தியான ஃபங்க்ஷன்களுக்கு லோக்கல் அதிகபட்சத்தில் தாக்க இந்த சிரமம் இருக்காது ஒரு சக்தி நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனை வேகமாகத் தேர்ந்தெடுப்பதன் நன்மை என்ன நெய்பர் அதை விரைவாக உருவாக்குகிறது மற்றும் ஹில் க்ளைம்பிங் அல்காரிதமை நினைவில் கொள்ளுங்கள் அடிப்படையில் நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனை உருவாக்குங்கள் அவற்றில் சிறந்ததை தேர்வுசெய்தால் நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனை உருவாக்குங்கள் மற்றும் பல எனவே நாம் என்ன செய்ய முடியும் நல்ல அல்காரிதமை நாம் வகுக்கிறோம் இது எங்களுக்கு அல்காரிதமை பார்சல் செய்வதைக் காண அனுமதிக்கும் நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனை நீங்கள் செய்யக்கூடிய நிலை குறைவாக இருக்கும் பகுதிகளை அரைப்பது என்பது தெளிவானது என்பது உண்மைதான் நீங்கள் அல்காரிதமை அடர்த்தியான சிறந்த நிலைக்கு இணைக்கவில்லை எந்தவொரு சொல்லும் எப்போதுமே ஒரு சிறந்த நிலை உள்ளது இது தீவிர உதாரணம் இந்த அல்காரிதம்யாகும் ஏனெனில் க்ளோபல் மாக்ஸிமா உகந்த தீர்வாக இல்லாத எந்த ஸ்டேட்டும் க்ளோபல் அதிகபட்சத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு சிறந்த நிலை உள்ளது மற்றும் ஒரே ஒரு நிலைக்கு க்ளோபல் மாக்ஸிமா நிலைகளின் சிறந்த நிலை இல்லை எனவே நீங்கள் இதை கற்பனை செய்ய முயன்றால் மூவ் ஜென் ஃபங்க்ஷனைத் தேர்ந்தெடுப்பதும் நிலப்பரப்பை உருவாக்குகிறது இதை இங்கே காட்சிப்படுத்துவது எனக்கு கடினம் ஆனால் இது ஒரு மூவ் ஜென் ஃபங்க்ஷன் என்னவென்றால் ஒரு ஃபங்க்ஷன் இங்கிருந்து சொல்கிறது என்று நீங்கள் விரும்புவீர்கள் நீங்கள் இதற்கு செல்லலாம் இது இது இது அல்லது இந்த ஒரு இன்னொன்று இங்கிருந்து நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு தொகுப்பிற்குச் செல்லலாம் அல்லது அடிப்படையில் ஒன்றாகச் செல்லலாம் மேலும் ஒரு லோக்கல் மாக்சிமாவின் லோஷன் என்ன ஒரு லோக்கல் மாக்சிமாவின் லோஷன் என்னவென்றால் இந்த நிலை எப்போதும் நெய்பர்ஸ்களை விட சிறந்தது இது ஒரு லோக்கல் மாக்சிமாவின் லோஷன் ஆகும் எல்லா அயலவைகளுக்கும் முழு தொகுப்பாக இருந்தால் அது க்ளோபல் மாக்ஸிமா எனவே பார்க்கும் மற்றொரு வழியில் பலவற்றில் டென்சர் ஃபங்க்ஷன் நீங்கள் டென்சர் நெய்பர்ஹுட் ஃபங்க்ஷனிற்கு வந்தால் ஒரு நிலையின் லோக்கல் மாக்சிமாவாக இருப்பதற்கான நிகழ்தகவு குறைவாகிவிடும் ஏனெனில் இது அதிக நெய்பர்களை விட சிறந்ததாக இருக்க வேண்டும் முக்கியமாக அதைப் பார்ப்பதற்கான மிகவும் அப்பாவியாக இது இருக்கிறது ஆனால் நீங்கள் சில நோக்கங்களை அல்லது அடிப்படையில் பெறலாம் எனவே ஒரு டென்சர் ஃபங்க்ஷனைப் பயன்படுத்த விரும்புகிறோம் ஏனெனில் இது மேற்பரப்பு என்று பொருள்படும் லோக்கல் மாக்ஸிமா நிலைகளைக் கொண்டிருக்க வாய்ப்பில்லை அது மென்மையாக இருக்கும் மேலும் குளிரான மேற்பரப்பு ஹில் க்ளைம்பிங்கிற்கு மிகவும் வசதியானது அடிப்படையில் ஒரு மேற்பரப்பில் லோக்கல் மாக்சிமா இல்லை என்றால் நீங்கள் க்ளோபல் மாக்சிமாவை மீட்டெடுப்பீர்கள் எனவே இது ஒரு எளிய அணுகுமுறையாகும் மேலும் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது எனது புத்தகத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் நான் முதலில் இங்கே திருத்துகிறேன் இது எப்படி நவீனத்தால் தீர்க்கப்பட வேண்டும் இது உண்மையிலேயே சென்று இந்த புத்தகத்தைப் பார்க்கும் ஏனென்றால் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல சுவாரஸ்யமான புதிரைக் காணலாம் அடிப்படையில் இந்த நாட்களில் ஒன்றாக இருக்கலாம் அல்காரிதம் எளிமையான புதிர்களில் ஒன்றை நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் அமைக்கும் நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன்களை அணுகலாம் மேலும் நீங்கள் பின்வருவனவற்றை செய்கிறீர்கள் எனவே நான் இதை மிகச் சுருக்கமாக ஹில் க்ளைம்பிங் என்று அழைப்பேன் எனவே இதன் பொருள் என்னவென்றால் மன்னிக்கவும் நாம் ஹில் க்ளைம்பிங் என்று கூறுகிறோம் எனவே HC என்பது ஹில் க்ளைம்பிங் ஹில் க்ளைம்பிங் நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனைக் குறிக்கிறது நீங்கள் I 1 ஐ வைத்து I I 1 ஐ வைத்து அதை நகர்த்தினால் இந்த அல்காரிதமின் பொருள் என்ன எனவே நாம் விவரங்களைச் செய்ய வேண்டும் இந்த அல்காரிதமின் பொருள் என்ன என்பதை நான் விவரங்களை எழுதப் போவதில்லை மேலும் வளம் என்ன என்பதைப் பொறுத்து நீங்கள் இந்த லோஃப் ல் செல்ல அனுமதிக்கப்படுவீர்கள் நீங்கள் வளத்தை முடித்தவுடன் இங்கே எதையாவது நிறுத்துங்கள் என்று சொல்கிறீர்கள் ஆனால் இதற்குள் மற்றொரு லோஃப் உள்ளது இது ஹில் க்ளைம்பிங் லோஃப் அது என்னை நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனாகப் பயன்படுத்துவதாகக் கூறுகிறது அதிகரிக்கும் அடர்த்தியைக் கடக்கும் அவர்களின் ஒழுங்கு I H நெய்பர் ஃபங்க்ஷனைப் பயன்படுத்துகிறது என்று நான் கருதுகிறேன் நீங்கள் ஹில் கிளிம்பிங்கிலிருந்து வெளியே வரும்போது நீங்கள் நிறுத்தும்போது நினைவில் கொள்ளுங்கள் நம்மிடம் இனி தங்க சோதனை இல்லை எனவே உண்மையில் நீங்கள் ஒரு தங்க சோதனை சோதிக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக ஒரு SAT சிக்கலில் நீங்கள் எனது உட்பிரிவுகள் அனைத்தும் திருப்தி அடைந்தால் ஆம் என்று சொல்லலாம் பின்னர் நீங்கள் அந்த கூடுதல் சோதனையை வைக்கலாம் ஆனால் நாம் தேர்வுமுறை பொதுவாக தெரியும் என்று பார்க்கிறோம் எனவே இந்த ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனின் அதிகபட்ச மதிப்பைக் கண்டுபிடிக்க நாம் விரும்புகிறோம் எனவே நாம் சொல்வது இது மிகவும் சிதறிய ஹில் கிளிம்பிங்கில் தொடங்குதல் அல்லது சிதறிய நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன் உங்களால் முடிந்தவரை மேலேறி ஒரு ஹில் கிளிம்பிங் ஒப்புமைகளைப் பயன்படுத்துவதாகக் கூறுகிறது பின்னர் வேறொரு நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனிற்கு மாறவும் அடுத்தது மீண்டும் மேலே ஏறி நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனைப் பயன்படுத்தி அதைச் செய்யுங்கள் எனவே இதை எப்படியாவது நீங்கள் காட்சிப்படுத்த முடிந்தால் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையிற்கு ஏணிகளுடன் தொடர்பை வழங்குவதை நீங்கள் அறிந்திருப்பதால் நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனைப் பற்றி சிந்தியுங்கள் எனவே அவை ஒவ்வொன்றும் ஒரு ஏணி மற்றும் ஏணி மேலே செல்கிறதென்றால் நீங்கள் மேலே ஏறுங்கள் நீங்கள் மேலே செல்லவில்லை என்றால் நீங்கள் முக்கியமாக நிறுத்துகிறீர்கள் மேலும் பல நிறுத்தங்கள் திடீரென்று வேறுபட்ட ஏணிகளைப் பெறுகின்றன இந்த ஏவுதளம் மற்றும் உங்களிடம் சிறந்த நிலை இருக்கிறதா என்று பார்ப்போம் பின்னர் நீங்கள் வெவ்வேறு ஏணிகளை ஏறிக்கொண்டே இருப்பீர்கள் எனவே இதன் பின்னணியில் உள்ள நன்மை என்னவென்றால் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் ஏறும் பெரும்பகுதியைச் செய்கிறீர்கள் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் குறைவாகவே இருக்கும் பின்னர் நீங்கள் ஏதேனும் லோக்கல் மாக்சிமாவைத் தாக்கும்போது திடீரென்று உங்களுக்கு வேறு ஏணி உங்களை இன்னொரு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது இது அல்காரிதம் இது வேரியபல் நெய்பர்ஹூட் டெஸ்ஸண்ட் என்று அழைக்கப்படுகிறது மேலும் அவர்கள் குறைப்பதைப் பற்றி பேசுகிறார்கள் எனவே நீங்கள் ஹில் க்ளைம்பிங் அல்லது VDN க்குள் ஒரு ஒரு மதிப்பைக் குறைக்கிறீர்கள் இது டென்சர் நெய்பர்ஹூட் பங்க்ஷன்களின் வரிசை என்று கூறுகிறது ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் ஹில் க்ளைம்பிங் செய்கிறீர்கள் மேலும் இதில் மாறுபாடு இருக்க முடியும் நீங்கள் மாறுபாடுகளைச் செய்யலாம் எடுத்துக்காட்டாக n2 ஐப் பயன்படுத்திய பிறகு அந்த n1 மீண்டும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஒருவர் கூறலாம் ஏனென்றால் இப்போது நான் வேறு ஸ்டேட்ஸ்களில் இருக்கிறேன் அங்கு இருந்து ஒரு n1 உதவும் எனவே இது ஒரு அடிப்படை சாராம்சத்தை நீங்கள் அடிப்படையில் சிந்திக்க முயற்சிக்கும் யோசனை எளிதானது நீங்கள் ஒரு லோக்கல் மாக்சிமாவில் பேசினால் ஒரு டென்சர் பங்க்ஷனைப் பயன்படுத்தி அதை முயற்சிக்கவும் அடிப்படையில் இதன் பொருள் என்னவென்றால் உங்களிடம் உள்ள வளங்கள் எவ்வாறு இருந்தன என்பதைப் பொறுத்து இந்த நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனை முடிந்தவரை ஆராய்வீர்கள் எனவே நான் முன்னர் விவாதித்த ஒரு எடுத்துக்காட்டுடன் முடிவில் இருந்தேன் இது ஒரு எடுத்துக்காட்டு மற்றும் நிலப்பரப்பு ஆண்களைப் போல எப்படி இருக்கும் என்பதைக் காட்சிப்படுத்த நான் விரும்புகிறேன் நிபுணர் மற்றும் நிபுணரால் அழைப்பைப் பார்ப்போம் யார் உகந்த தீர்வைக் கண்டுபிடிப்பார்கள் என்று அவசியமில்லை ஆனால் தனியாக தீர்வுக்கு ஏற்ப யார் அதை விரைவாக தீர்ப்பார்கள் நிலப்பரப்பு எப்படி இருக்கும் அந்த பயணம் எப்படி இருக்கும் எனவே நான் பேச முயற்சிக்கும் யோசனை இதுதான் தீர்வு எனவே இதன் பொருள் 1 ஐ நகர்த்துவது 2 ஐ நகர்த்துவது 3 ஐ நகர்த்துவது 4 ஐ நகர்த்துவது போன்ற தீர்வுகள் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் வேறொருவர் உங்களுக்கு ஒரு தீர்வைக் கொடுத்தார் நிலப்பரப்பில் எப்படி இருக்கும் ஓடுகளின் எண்ணிக்கை அல்லது ஆரம்பத்தில் ஏதேனும் ஓடுகளின் எண்ணிக்கை போன்ற சில ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைக் கொடுக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் மதிப்பு இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் அது இறுதியாக ஒரு இடத்திற்கு வெளியே நிச்சயமாக அது 0 ஆக இருக்கும் ஆனால் பயணம் எப்படி இருந்தது நாம் கவனிக்கிறோம் என்பதை நாம் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்போது நீங்கள் பல பயன்முறைகளை ஓரளவு தீர்த்துக் கொண்டுள்ளீர்கள் அவற்றில் இருந்து மேலும் முன்னேற உங்கள் பயணம் இதுபோன்றது என்று சொல்வதன் மூலம் பிரதிபலிக்கும் முந்தைய பகுதி தீர்வை சீர்குலைக்க வேண்டும் நீங்கள் இதை விரும்புகிறீர்கள் நீங்கள் மேல் வரிசையை தீர்க்கிறீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் நடுத்தர வரிசையைச் செய்ய வேண்டும் இதை நீங்கள் சீர்குலைக்க வேண்டும் ஆனால் நீங்கள் இதைச் சிறப்பாகச் செய்கிறீர்கள் பின்னர் இதுபோன்ற சில மாறுபாடுகள் உள்ளன எனவே இது இதுபோன்றதாக இருக்கும் எனவே இங்கே விளக்க முயற்சிப்பது என்னவென்றால் ஒரு நிபுணர் தீர்க்கும் ரூப்ரிக்ஸ் க்யூப் என்றால் ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் நீங்கள் ஹூரிஸ்டிக் மதிப்பை உறிஞ்ச விரும்பினால் இது போன்றது நிச்சயமாக இது ஒரு அகழ்வாராய்ச்சியாக இருக்கலாம் என்று அர்த்தம் இது இந்தச் ஃபங்க்ஷனைப் போன்றது அது ஒரு தேடலில் சிக்கல் இல்லை எனவே ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை உருவாக்குவது எளிதானது இது பெரும்பாலான மேற்பரப்பை உருவாக்கும் எனவே ரூபிக்கின் கன சதுரம் என்னால் தீர்க்க முடியாது என்று அர்த்தம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அல்காரிதம் போன்ற ஒரு ஹில் க்ளைம்பிங்கைப் பயன்படுத்துவதை ரூப்ரிக் க்யூபிக் நம்புகிறது என்று நான் நம்ப முடியாது ஏனென்றால் ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை உருவாக்குவது மிகவும் கடினம் என்று நான் கருதுகிறேன் அதன் மேற்பரப்பு ஒரே மாதிரியாக இலக்கு நிலையை நோக்கி குறைந்து கொண்டே இருக்கும் நடைமுறையில் நான் கனசதுரத்தை சீர்குலைக்க வேண்டியிருப்பதால் நான் முதலில் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனிற்கு எதிராக செல்வேன் எனவே ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனுடன் செல்வது ஹூரிஸ்டிக் அறிவு சுரண்டல் என்று அழைப்போம் ஒரு சுரண்டலை எதிர்ப்பது பின்வருமாறு இந்த உணர்வைச் செய்ய யாரோ உங்களிடம் சொன்னார்கள் எனவே நீங்கள் அந்தச் சுரண்டலை எதிர்ப்பது என்பது அடிப்படையில் புதிய யோசனையை ஆராய்வதற்கான ஆய்வின் கருத்தாகும் எனவே நம் ஒரே முயற்சியானது இந்த பீம் தேடலாகும் அதில் நீங்கள் பல கேண்டிடேட்களை உயிருடன் வைத்திருப்பீர்கள் என்று நாம் கூறியுள்ளோம் ஆனால் அடுத்த வகுப்பில் நாம் தேடலில் ஆய்வின் கூறுகளை எவ்வாறு அதிகரிக்க முயற்சிப்பது என்பதைப் பார்ப்போம் அதற்குப் பின்னால் உள்ள காரணம் தூய்மையான சுரண்டலைச் சுரண்டுவதாகும் அதாவது ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை முற்றிலும் பின்பற்றுவது என்பது லோக்கல் மாக்சிமாவில் முடிவடையும் என்பது மேற்பரப்பில் கூட லோகல் மாக்சிமா என்ன வகையான அல்காரிதம்களைக் கொண்டுள்ளது அது லோக்கல் மாக்சிமா மற்றும் க்ளோபல் மாக்சிமாவுக்கு அப்பால் செல்லும் என்று நாம் நினைக்கலாமா எனவே நான் இங்கே நிறுத்துவேன் அடுத்த வாரம் அதை முக்கியமாக எடுத்துக்கொள்வேன்